எனவே VLSI ஸ்தூல வடிவமைப்பு குறித்த இந்த 12 வது வார கால பாடத்திட்டத்தின் முடிவிற்கு வந்துள்ளோம் கடந்த 12 வாரங்களில் நாம் நிறைய சிக்கல்கள் VLSI ஸ்தூல வடிவமைப்பு குறித்த பல அம்சங்கள் மற்றும் அங்கு எதிர்கொள்ளும் சில சவால்களை கண்டோம் எனவே இந்த கடைசி சொற்பொழிவில் கடந்த 12 வாரங்களில் நாம் கண்டதை சுருக்கமாகக் கூற முயற்சிப்பேன் எனவே நீங்கள் இதுவரை பார்த்த பாடத்தின் மொத்த தகவல்களை நான் சுருக்கமாகக் கூறுகிறேன் எனவே முதல் வாரத்தில் நீங்கள் வடிவமைப்பு ஆட்டோமேஷனின் சில அடிப்படைக் கருத்துகளையும் ஒரு வடிவமைப்பை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்தலாம் என்பதையும் நீங்கள் நினைவு கூர்ந்தால் நிலையான செல் செமிகஸ்டம் முழு தனிப்பயன் போன்ற பல்வேறு வடிவமைப்பு பாணிகளைப் பார்த்தோம் VLSI ஸ்தூல வடிவமைப்பில் பல படிகள் உள்ளன என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டுள்ளோம் அவை உண்மையில் பயன்படுத்தப்படும் வடிவமைப்பு பாணியை அதிகம் சார்ந்துள்ளது எனவே நீங்கள் தரமான செல் வடிவமைப்பு பாணியைப் பயன்படுத்தினால் இது மிகவும் முக்கியமானது சில பணிகள் மிகவும் எளிமையாகின்றன ஏனெனில் உங்கள் இடவியல் அல்லது உள்ளமைவு அல்லது உங்கள் சுற்றுகளின் கட்டமைப்பு மிகவும் வழக்கமானதாக மாறும் மேலும் தேவையான பல்வேறு படிகளையும் நாங்கள் பார்த்தோம் ஸ்தூல ஆட்டோமேஷனில் பின்பற்றப்பட வேண்டும் இப்போது இந்த இரண்டாவது வாரத்தில் VLSI ஸ்தூல வடிவமைப்பிற்கு தேவையான சில வழிமுறைகளை பார்த்தோம் சுற்று பகிர்வு போன்றவை நாங்கள் பேசிய முதல் படியாகும் எனவே ஒரு பெரிய வடிவமைப்பு சிறிய துண்டுகளாக பிரிக்கப்படும்போது இந்த பகிர்வுகள் அல்லது தொகுதிகளுக்கு தற்காலிக தரைத்தளங்களை உருவாக்குதல் பின்னர் இந்த தொகுதிகளை எவ்வாறு வைப்பது அதாவது சரியான வடிவங்கள் மற்றும் அளவுகள் மற்றும் முள் இருப்பிடம் சரி செய்யப்பட்ட பிறகு எனவே அவற்றை எவ்வாறு வைப்பது எனவே இது சம்பந்தமாக பல்வேறு வழிமுறைகளைப் பார்த்தோம் மேலும் எந்த வழி முறையை பயன்படுத்த வேண்டும் என்ற எங்கள் முடிவைப் பாதிக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட வடிவமைப்பு பாணி தொடர்பான மாறுபாடுகளையும் நாம் கருத்தில் கொண்டோம் எனவே மூன்றாவது வாரத்தில் நாம் ரூட்டிங் வழிமுறைகளைப் பற்றி பேசினோம் குறிப்பாக கட்டம் ரூட்டிங் சிக்கல்களைப் பற்றி பேசினோம் எனவே லீயின் வழிமுறைகள் ஹாட்லாக் வழிமுறைகள் பல்வேறு வரி தேடல் வழிமுறைகள் போன்ற வழிமுறைகளைப் பற்றி நாம் பேசினோம் மேலும் உலகளாவிய ரூட்டிங் சிக்கலைப் பற்றியும் பேசினோம் எனவே இதை எவ்வாறு வெவ்வேறு வகையான தரவு கட்டமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் மற்றும் மேலும் சில வழிமுறைகளையும் பார்த்தோம் நான்காவது வாரத்தில் விரிவான ரூட்டிங் சிக்கல் மற்றும் பல்வேறு தீர்வுகளை குறிப்பாக சேனல் ரூட்டிங் வழிமுறைகளைப் பார்த்தோம் பின்னர் கடிகார வடிவமைப்பின் மிக முக்கியமான பிரச்சினை மற்றும் அங்கு வரும் பல்வேறு நேர சிக்கல்கள் குறித்து நம் விவாதத்தைத் தொடங்கினோம் எனவே 5 வது வாரத்தில் கடிகார நெட்வொர்க்குகளை எவ்வாறு வடிவமைப்பது H மரம் X மரம் பல்வேறு முறைகள் மற்றும் இடைநிலைகள் போன்ற பல்வேறு கடிகார ரூட்டிங் கட்டமைப்புகள் பற்றி பேசினோம் மேலும் கடிகார மர வடிவமைப்பின் பல்வேறு முறைகளைப் பார்த்தோம் மற்றும் கடிகாரங்களைத் தவிர்ப்பதற்குப் பின்பற்றப்படும் கலப்பின அணுகுமுறைகள் பார்த்தோம் ஏனெனில் ஒரு கடிகார நெட்வொர்க்கை வடிவமைக்கும்போது இது மிகவும் முக்கியமானது என்று நான் கூறினேன் முக்கிய நோக்கம் கடிகாரங்களை முடிந்தவரை முனைய புள்ளிகள் வரை குறைப்பதே ஆகும் நிச்சயமாக மின்சாரம் இணைப்புகளை மின்சாரம் மற்றும் தரையில் எவ்வாறு வழிநடத்துவது என்பதையும் பார்த்தீர்கள் பின்னர் 6 வது வாரத்தில் நேரம் தொடர்பான சிக்கல்களுக்கு நாம் சென்றோம் நேர மூடல் சிக்கலுக்கான சில அறிமுகத்துடன் தொடங்கினோம் பின்னர் நேர பகுப்பாய்வு தொடர்பான மந்தமான பகுப்பாய்வின் சிக்கல்கள் மற்றும் முக்கியமான பாதைகளை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதற்கான மிக முக்கியமான சிக்கலைப் பார்த்தோம் ஒரு வடிவமைப்பில் முக்கியமான பாதைகளாகக் கருதப்படும் பாதைகளை நாம் நினைவுபடுத்துகிறோம் தேவையற்ற கணக்கீடுகளை அகற்றுவதற்கான தவறான பாதைகள் முடிந்தவரை நேரத்தை இயக்கும் வேலைவாய்ப்பு நுட்பங்களைப் பார்த்தோம் அவை முன்னர் நாம் பேசிய வேலை வாய்ப்பு நுட்பங்களின் சில சுத்திகரிப்பு அங்கு நேரம் சிக்கல்களும் வழிமுறைகளுக்குள் இணைக்கப்பட்டுள்ளன நேரத்தை இயக்கும் ரூட்டிங் நுட்பங்களைப் பற்றி 7 ஆவது வாரத்தில் பேசினோம் இதைத் தொடர்ந்து பல்வேறு இயற்பியல் தொகுப்பு நுட்பங்கள் இருந்தன அங்கு நம் நெட்லிஸ்ட்களில் சில மாற்றங்களைச் செய்யலாம் இதனால் சில நேரத் தேவைகள் அல்லது நேரத் திருத்தங்கள் தேவைப்படும் எனவே நாங்கள் கேட் அளவிடுதல் இடையகங்களை அறிமுகப்படுத்துதல் நெட்லிஸ்ட்களை மறுசீரமைத்தல் பற்றி பேசினோம் இறுதியாக செயல்திறன் உந்துதல் வடிவமைப்பு ஓட்டம் என்று அழைக்கப்பட்டதைப் பார்த்தோம் எனவே வடிவமைப்பின் பல்வேறு கட்டங்களில் இந்த செயல்திறன் தொடர்பான சிக்கல்கள் அல்லது நேரம் தொடர்பான சிக்கல்களை எவ்வாறு இணைக்க முடியும் பின்னர் நேர மேம்படுத்தல்களுக்கான பல்வேறு அணுகுமுறைகளைப் பார்த்தோம் எனவே 8 வது வாரத்தில் நாம் எவ்வாறு ஒன்றோடொன்று இணைக்கிறோம் இந்த ஒன்றோடொன்று இணைப்பின் வரிகளின் தாமதங்களை எவ்வாறு மதிப்பிடுவது போன்ற ஒன்றோடொன்று இணைத்தல் மற்றும் தளவமைப்பு தொடர்பான சிக்கல்களைப் பார்த்தோம் எனவே எல்மோர் தாமத மாதிரி லம்பட் RC மாதிரிகள் ஆகியவை நாம் அங்கு விவாதித்த பல்வேறு மாதிரிகள் எனவே வடிவமைப்பு விதி காசோலை மற்றும் சில வடிவமைப்பு விதிகள் லாம்ப்டா அடிப்படையிலான வடிவமைப்பு விதிகள் மற்றும் இந்த விதிகள் வடிவமைக்கப்பட்டவுடன் இந்த வடிவமைப்பு விதிகள் பின்பற்றப்படுகிறதா அல்லது அவை மீறப்பட்டதா என்பதை ஒரு கருவி எவ்வாறு தானாகவே சரிபார்க்க முடியும் என்பதையும் நாங்கள் பேசினோம் தளவமைப்பு சுருக்க நுட்பங்களைப் பற்றி நாம் 9 தாவது வாரத்தில் பேசினோம் அவை மீண்டும் இந்த வடிவமைப்பு விதிகளை அடிப்படையாகக் கொண்டவை எனவே இவை சில சிறந்த மாற்றங்கள் நாங்கள் டேப்அவுட் என்று அழைக்கப்படுவதற்கு முன்பு தளவமைப்பு முடிந்தபின் செய்கிறோம் நாம் தளவமைப்பைக் கச்சிதமாக்க முயற்சிக்கிறோம் வடிவமைப்பு விதிகள் திருப்தியடைகிறதா என்பதைப் பார்க்க சில காட்சி ஆய்வு செய்ய முயற்சிக்கிறோம் இருந்தால் சில வடிவமைப்பு விதி மீறல்கள் அவற்றை சரிசெய்ய முயற்சிக்கிறோம் இவை வடிவமைப்பை ஒரு இறுதி பார்வை மற்றும் சில மீறல்கள் கண்டறியப்பட்ட இடங்களில் தேவைப்பட்டால் வடிவமைப்பை சரி செய்ய பயன்படுத்தும் முறைகள் அல்லது கருவிகள் இப்போது அடுத்த வாரங்களில் VLSI வடிவமைப்பின் மற்றொரு மிக முக்கியமான அம்சத்தைப் பார்த்தோம் ஸ்தூல வடிவமைப்பு மட்டுமல்ல இது சோதனையின் அம்சமாகும் எனவே 9 வது வாரத்தில் VLSI சோதனை சிக்கலை குறிப்பாக டிஜிட்டல் சர்க்யூட் வடிவமைப்பு மற்றும் சோதனையை அறிமுகப்படுத்தினோம் டிஜிட்டல் சுற்றுகளின் சோதனை இந்த செயல்பாட்டில் தவறு மாடலிங் எவ்வாறு முக்கியமானது என்பதை நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் சமநிலை மற்றும் ஆதிக்கம் போன்ற கருத்துக்களை பயன்படுத்தி தவறுகளின் எண்ணிக்கையை எவ்வாறு குறைப்பது என்பதை நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் பின்னர் சோதனை பொறியாளர்களுக்கு மிகவும் பயனுள்ள கருவியாக இருக்கும் சில பிழைகள் உருவகப்படுத்துதல் வழிமுறைகளைப் பார்த்தோம் இணையான விலக்கு மற்றும் ஒரே நேரத்தில் போன்ற சில வழிமுறைகளைப் பார்த்தோம் 10 வது வாரத்தில் சோதனை குறித்த எங்கள் விவாதத்தைத் தொடர்ந்தோம் சோதனை முறை தலைமுறையின் சில அடிப்படைக் கருத்துகளை பார்த்தோம் பின்னர் சோதனை திறன் நுட்பங்களுக்கான வடிவமைப்பைப் பார்த்தோம் குறிப்பாக ஸ்கேன் பாதை முறை எல்லை ஸ்கேன் தரநிலைகளில் ஒன்றைப் பார்த்தோம் இறுதியாக சுய சோதனை நுட்பத்தில் கட்டப்பட்டோம் அங்கு ஒரு சுற்று வடிவமைக்க முடியும் அது தன்னைச் சோதிக்கும் எனவே 11 வது வாரத்தில் குறைந்த சக்தி VLSI வடிவமைப்பின் சில அம்சங்களைப் பார்த்தோம் இது இன்றைய VLSI வடிவமைப்பிலும் மிகவும் முக்கியமானது எனவே அடிப்படைக் கருத்தாக்கங்களின் பல்வேறு ஆதாரங்கள் ஆற்றல் சக்தி நிலையான சக்தி கசிவு சக்தி ஆகியவற்றைப் பார்த்தோம் மின் குறைப்புக்கான சில பொதுவான நுட்பங்களைப் பார்த்தோம் சில கேட் நிலை நுட்பங்களையும் வாயில்களின் மட்டத்திலும் பார்த்தோம் சில மாற்றங்களால் மின் குறைப்பு சாத்தியமாகும் இந்த கடந்த வாரத்தில் நாம் சில கட்டிடக்கலை நிலை நுட்பங்களையும் சில வழிமுறை நிலை நுட்பங்களையும் சில நுட்பங்களைப் பின்பற்ற முடியுமா என்று நீங்கள் பார்த்த உயர் மட்டத்தில் கூட எங்கள் வடிவமைப்பை தளவமைப்பு மட்டத்தில் தளவமைப்பு நிலை வரை சரியாக ஒருங்கிணைக்கும்போது சக்தி சிதறலில் சில குறிப்பிடத்தக்க சேமிப்பை வழங்க முடியும் என்பதையும் பார்த்தோம் இப்போது கூடுதலாக வழங்கப்பட்ட சில துணை பொருட்கள் இருக்கும் இந்த துணை பொருட்கள் உண்மையில் சில வணிக CAD கருவிகளில் ஸ்தூல வடிவமைப்பு ஆட்டோமேஷன் செயல்முறையின் சில ஆர்ப்பாட்டங்களை வழங்குகின்றன எனவே இங்கே நாம் குறிப்பாக கேடென்ஸ் போன்ற சில வணிக CAD கருவிகளைப் பார்த்தோம் உடல் வடிவமைப்பு செயல்முறை பின்தளத்தில் வடிவமைப்பிற்கு குறிப்பிட்ட முக்கியத்துவத்தில் சில வடிவமைப்பு ஓட்டங்களைப் பார்த்தோம் மேலும் நிலையான நேர பகுப்பாய்வு மற்றும் தொடர்புடைய சிக்கல்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்தோம் எனவே வணிக ரீதியான CAD கருவிகளின் வெளிப்பாடு இந்த கேட் கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை உங்களுக்குக் கற்பிப்பதற்காக அல்ல மாறாக இந்த கருவிகள் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு யோசனையையோ அல்லது சுவையையோ உங்களுக்குக் கொடுப்பதற்காக அல்ல ஆனால் நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கொள்ள அல்லது இந்த கருவிகளை மாஸ்டர் செய்ய விரும்பினால் இந்த அறிமுக ஆர்ப்பாட்ட விரிவுரைகளை நீங்கள் தொடங்கலாம் இந்த வகையான கருவிகள் கிடைக்கும் இடத்திற்கு நீங்கள் சென்று அதை அணுகலாம் மற்றும் வடிவமைப்புகள் மற்றும் இந்த கருவிகள் உண்மையில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதைக் காணலாம் எனவே இந்த கருவிகளை நாங்கள் பயன்படுத்தினால் மட்டுமே கருவியின் திறனைப் பற்றிய உண்மையான உணர்வை நீங்கள் பெற முடியும் ஏனெனில் இந்த கருவிகளில் பெரும்பாலானவை மிகவும் விரிவானவை மற்றும் மிகப்பெரியவை இதன் அனைத்து அம்சங்களையும் மறைக்க முடியாது எனவே இவை துணைப் பொருட்கள் மற்றும் இங்கே சில முக்கிய குறிப்புகள் VLSI வடிவமைப்பு ஆட்டோமேஷனைக் குறிப்பிடுவதைக் குறிப்பிட்டேன் நாங்கள் குறிப்புகள் 1 மற்றும் 2 மற்றும் குறிப்பு 4 ஐப் பயன்படுத்தினோம் மேலும் சோதனைக்கு முக்கியமாக குறிப்பு 3 ஐப் பயன்படுத்துகிறோம் ஆனால் நிச்சயமாக இப்போதெல்லாம் இணையத்தில் இன்னும் பல குறிப்புகள் உள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் இணையத்தைப் பார்க்கலாம் இன்னும் நிறைய பொருட்களைக் காணலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட குறிப்பை மட்டுமே குறிப்பிடுவதன் மூலமும் இதைத் தாண்டி நீங்கள் பார்க்கவில்லை என்று சொல்வதன் மூலமும் நான் உங்களை கட்டுப்படுத்த விரும்பவில்லை இவை குறிப்புக்கு மட்டுமே என்று நான் சொன்னேன் இன்னும் விரிவான மற்றும் புதுப்பித்த பொருட்கள் உள்ளன அவை இணையத்தில் வலையில் கிடைக்கின்றன தயவுசெய்து இணையத்தைப் பார்வையிடவும் நீங்கள் புரிந்துகொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் விரும்பும் தலைப்புகள் மூலம் தேடுங்கள் மேலும் தலைப்புகளைப் பற்றிய ஆழமான நுண்ணறிவைப் பெறுவீர்கள் அவற்றின் வழியாக செல்ல விரும்புகிறீர்கள் இந்த பாடத்திட்டத்தின் நோக்கம் இந்த தலைப்புகளில் உங்களை நிபுணர்களாக ஆக்குவது அல்ல இருக்கும் சில சவால்களை உங்களுக்குத் தெரியப்படுத்துவதற்காக இது பனிப்பாறையின் முனை மட்டுமே நீங்கள் உண்மையிலேயே ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதிகம் படிக்க வேண்டும் இந்த தலைப்புகளின் ஆழத்திற்குச் செல்லுங்கள் கேட் கருவிகளைப் பயன்படுத்த கற்றுக் கொள்ளுங்கள் ஏனெனில் இந்த வடிவமைப்பு ஆட்டோமேஷனை நீங்கள் உண்மையில் நடைமுறையில் பயன்படுத்துகிறீர்கள் இந்த பகுதிகளில் நீங்கள் சொல்வது போல் நீங்கள் ஒரு நல்ல பொறியியலாளராக அல்லது நிபுணராக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் எனவே இதன் மூலம் நாங்கள் இந்த பாடநெறியின் முடிவுக்கு வருகிறோம் இந்த பாடநெறியில் சேர்ந்துள்ளமைக்காக இந்த பாடநெறியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த பாடநெறி கல்வி ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ அல்லது வேறுவழியிலோ உங்களுக்கு ஏதேனும் உதவியாக இருந்தது என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன் கிடைக்கக்கூடிய கலந்துரையாடல் மன்றத்தில் இந்த பாடத்திட்டத்தைப் பற்றிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் வழங்க முடிந்தால் நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம் இது எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் எதிர்காலத்தில் இந்த பாடத்திட்டத்தை மீண்டும் இயக்க முடிவு செய்தால் இதன் மூலம் இந்த பாடத்தின் சில பிரிவுகளை புதுப்பிப்பதை மேம்படுத்தலாம் அல்லது எதிர்காலத்தில் சில மேம்பாடுகளை செய்யலாம்